வணக்கம் கடந்த விரிவுரையில் விவாதித்ததிலிருந்து தொடங்குவோம் கால ஓட்டத்தில் சாஃப்ட்வேர் கொள்கைகள் வளர்ச்சியடைந்துள்ளன எழுதப்படும் ப்ராப்ளங்கள் இருந்து இவை மிகைப்படியான வித்தியாசங்களை கொண்டுள்ளன 1950ம் அல்லது 1960ம் ஆண்டுகளில் உபயோகிக்கப்பட்ட ஆய்வுமுறையுடன் ஒப்பிடும் பொழுது தற்போது லைப் சைக்கிள் மாடல் உருவாக்கம் நன்கு வரையறுக்கப்பட்ட பல்வேறு படிநிலைகளாக நடைபெறுகிறது அந்த நிலைகள் ரிக்குவாயர்மெண்ட் அனாலிசிஸ் மற்றும் பிறவற்றை உள்ளடக்கியது 1950 மற்றும் 1960ம் ஆண்டுகளில் எழுதிய புரோகிராம்களுக்கும் எழுதி முடிக்கப்பட்ட பிறகே அதில் உள்ள பிழைகள் திருத்த ஆரம்பிக்கப்பட்டன அதில் நூறு பிழைகள் இருக்கும்போது அனைத்து பிழைகளும் நீங்கும் வரை ஒவ்வொன்றாகவே நீக்கப்பட்டது ஆனால் தற்போது பிழைகளை தவிர்க்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது புரோகிராம் தவறுகளை கண்டறிந்த உடனேயே பிழைகளின் சுவடுகளை கண்டறிந்து அவற்றை சரி செய்கின்றனர் பிழைகள் அறிமுகமான உடனேயே அவை கண்டறியப்பட்டு நீக்கப்படுகிறது செலவுகளை குறைப்பது இதன் முக்கியமான நன்மை

நீங்கள் டெஸ்டிங்க்கு நிலை வரை காத்திருக்க வேண்டும் என்பதில்லை சாஃப்ட்வேர் உருவாக்கம் பல்வேறு நிலைகளைக் கொண்டது எந்த நிலையில் தவறுகள் ஏற்பட்டாலும் அது அங்கேயே கண்டறியப்பட்டு கூடுமானவரையில் அந்த நிலையிலேயே சரி செய்யப்படுகிறது புரோகிராம்ஏ ஆகும் தற்போது ரிக்குவாயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் உருவாக்கும் நிலைக்கே அதிக கவனம் செலுத்தப்படுகிறது பிறகு வடிவமைப்பு செய்யப்படுகிறது இதற்கான தரமான வடிவமைப்பு நுட்பங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நிலையின் முடிவிலும் மறு ஆய்வு நடத்தப்படுகிறது இந்த மறு ஆய்வுக்கான முக்கிய காரணம் புரோகிராமர்கள் நிலையில் கண்டறியப்படும் வரை காத்திருக்க வேண்டும் என்பதில்லை பிழைகளை முன்கூட்டியே கண்டறிவதற்கு மறுஆய்வு முறை உதவுகிறது இதனால் உருவாக்கத்திற்கான செலவும் உருவாக்கத்திற்கான நேரமும் குறைகிறது முந்தைய முறையில் புரோகிராமர்கள் எழுதுவார்கள் ஆனால் அது எப்போது முடியும் என்பது அவர்களுக்கு தெரியாது அதிகரிக்கப்பட்ட தெரிவுநிலை சாஃப்ட்வேர் செயல்திட்ட மேலாண்மையை சுலபமாக்குகிறது முந்தைய செயல்திட்ட முறைகளில் ஒரு வருடத்திற்கான செயல்திட்டம் பொதுவாக ஐந்து வருடங்களை எடுத்துக் கொள்ளும் ஆனால் தற்போதைய அதிகரிக்கப்பட்ட தெரிவுநிலையைக் கொண்டு செயல்திட்ட மேலாளர் இந்த செயல் திட்டம் எப்போது முடியும் எந்த நிலையில் உள்ளது இன்னும் எவ்வளவு காலம் தேவைப்படும் என்பனவற்றை துள்ளியமாகக் கணக்கிட முடியும் நல்ல ஆவணங்கள் தயாரிக்கப்படுவதால் பிற்கால பராமரிப்பு மிகவும் சுலபமாகிறது சாஃப்ட்வேர் உபயோகிக்கப்படுகிறன இங்கு அதிக செயல் திட்ட மேலாண்மை நுட்பங்கள் இருக்கின்றன அவை சாஃப்ட்வேர் அதிகமாக உபயோகிக்கப்படுகிறன திருப்புதல் கேள்விகள் ஸ்டிரக்சர் புரோகிராமிங் ஐ மட்டுமே உபயோகிக்கும் ஸ்டிரக்சரட் புரோகிரம்மிங் ஐ எழுதுவதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொள்ளும் மற்றும் செலவும் அதிகமாகும் இது அதிக பிழைகளைக் கொண்டிருக்கும் மற்றும் அதை புரிந்து கொள்வதும் பராமரிப்பதும் கடினம் சில விரிவுரைகளை இந்த லைப் சைக்கிள் மாடலை என்ன இருக்கிறது என்பதை நாம் தெரிந்துகொள்ள வேண்டும் லைஃப் சைக்கிள் மாடல் பல நிலைகளின் தொகுப்பு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் மனித வாழ்க்கை சுழற்சி குழந்தைப்பருவம் இளமைப்பருவம் முதுமைப் பருவம் மற்றும் ஓய்வுக் காலம் ஆகிய நிலைகளைக் கொண்டது இதேபோல்தான் சாஃப்ட்வேர் ஐ மாற்றுவதோ இதற்கு காரணம் கால ஓட்டத்தில் இதன் பயன்பாடு முற்றிலுமாக ஓய்வு பெறுகிறது

சாஃப்ட்வேர் ஒரு வரைபடமாக காண்பிக்கப்படுகிறது ஆனால் ஒரு சில விஷயங்களை காண்பிப்பதற்கு இந்த வரைபடம் மட்டுமே போதாது நாம் ஒவ்வொரு லைப் சைக்கிள் மாடலுக்கான அந்த அனைத்து நடவடிக்கைகளையும் காட்டும் லைப் சைக்கிள் மாடல் இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் வெவ்வேறு நிலைகளாக பிரிக்கிறது மற்றும் அவை எந்த வரிசையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நிறுவுகிறது உருவாக்கத்தின் ஒவ்வொரு நிலையும் பல்வேறு நடவடிக்கைகளை கொண்டது ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் வடிவமைப்பு நிலை இது கட்டமைப்பின் பகுத்தாய்வு கட்டமைப்பின் வடிவம் வடிவத்தின் மறு மதிப்பீடு மற்றும் பிற நடவடிக்கைகளைக் கொண்டது லைப் சைக்கிள் மாடல் ஏன் தேவை தற்போது ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இதை குறிப்பெடுக்கலாம் இது விளக்க உரையாகவும் வரை படமாகவும் இருப்பதன் பயனாக அதாவது ஆவணப்படுத்தப்பட்ட லைப் சைக்கிள் மாடல்ஆக இருப்பதால் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகளை அனைவரும் புரிந்து கொள்ள முடிகிறது உருவாக்கங்கள் அதிகமாக விதி முறையை பின்பற்றக் கூடியவையாக மாறின முரண்பாடான நடவடிக்கைகள் தேவையற்ற நடவடிக்கைகள் மற்றும் விடுபட்ட நடவடிக்கைகளை கண்டுபிடிப்பதற்கும் இது உதவுகிறது ஒரு குறிப்பிட்ட செயல் திட்டத்திற்கான லைப் சைக்கிள் மாடல் எழுதி வைத்திருக்கபடும்போது அதைப் பார்த்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகளை அறிய முடியும் ஒரு குறிப்பிட்ட செயல் திட்டத்திற்கு தகுந்தாற்போல் தேவையான நடவடிக்கைகளை புகுத்தி தேவையற்ற நடவடிக்கைகளை அகற்ற முடியும் ஒரு உருவாக்கத்தின் தரத்தை நிர்ணயிக்க அதை நிர்ணயிக்கும் நிறுவனத்திற்கு எழுதப்பட்ட லைப் சைக்கிள் மாடலோ ஆவணங்கள் தேவை எழுதப்பட்ட லைப் சைக்கிள் மாடல்கள் அதை நன்கு புரிந்து கொண்டு முழுவதுமாக உபயோகிக்கலாம் லைப் சைக்கிள் மாடலின் நன்கு புரிந்துகொள்ள வேண்டும் முன்பிருந்த உருவாக்குதல் மற்றும் உட்புகுதல் முறை ஒரு முறைசாரா உருவாக்குதல் நுட்பமாகும் அதை ப்ராப்ளத்தின் அளவு சிறியதாக இருக்கும்போது மட்டுமே உபயோகிக்க முடியும் மற்றும் அந்த முறை ஒருவரின் தனிப்பட்ட ஆற்றலைப் பொறுத்தது தனி ஒருவரின் உருவாக்கமாக இருக்கும்போது அவர் அவருக்கு உகந்த முறையை பயன்படுத்தலாம் ஆனால் குழு உருவாக்கமாக இருக்கும்போது இந்த முறைசாரா வகை அதிக பிரச்சனைகளை உருவாக்கும் மற்றும் அந்த செயல் திட்டம் தோல்வியடையும் உருவாக்கம் குழுவாக இருக்கும் பட்சத்தில் அந்தக் குழு உறுப்பினர்களுக்கு இடையே நல்ல ஒரு புரிதல் இருக்கவேண்டும் எந்த வேலையை யார் செய்கிறார்கள் எப்போது செய்கிறார்கள் என்ற புரிதல் வேண்டும் இந்த ஒழுங்கு முறை இல்லாத லைப் சைக்கிள் மாடல் ஒரு பெரும் குழப்பத்தை உண்டு பண்ணும் மேலும் அந்த செயல் திட்டம் தோல்வி அடையலாம் லைப் சைக்கிள் மாடல் எழுதுகிறார் என வைத்துக்கொள்ளுங்கள் இந்த வகைச் செயல் திட்டம் தோல்வியிலேயே முடியும் ஏனென்றால் அனைத்து புரோகிராமர்களும் எழுதும்போதே மற்றொருவர் அதற்கான கோடிங்கை முடித்து விடுகிறார் ஒவ்வொரு லைவ் சைக்கிள் மாடலும் பல்வேறு நிலைகளின் தொகுப்பை கொண்டுள்ளன ஒவ்வொரு நிலையை ஆரம்பிப்பதற்கு முன்பு சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதைப்போலவே ஒரு நிலையை முடிப்பதற்கும் அதற்கான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் உதாரணத்திற்கு சாஃப்ட்வேர் அதிக குழப்பங்களை விளைவிக்கும் ஒவ்வொரு குழுவிநரும் வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்வார்கள் அவர்கள் புரிந்து கொண்டதற்கு ஏற்றவாறு ஒரு நிலையை முடித்துவிட்டு அடுத்த நிலைக்குச் செல்வார்கள் ஆகவே லைப் சைக்கிள் மாடலை நன்கு புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு நிலைக்குமான கட்டுப்பாடுகள் தெளிவாகக் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் ரிக்குவாயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஐ உருவாக்கும் நிலைக்குத் தகுதியான துவக்கும்கட்டுப்பாடு என்னவென்றால் தேவைகள் அனைத்தும் திரட்டப்பட வேண்டும் அதை பகுத்தாய்வு செய்யவேண்டும் ஆவணப்படுத்த வேண்டும் பிறகு இவை குழு உறுப்பினர்களாலும் வாடிக்கையாளர்களாலும் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் பிறகு அவர்கள் அந்த தேவைகளுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் ஒரு நிலை அந்த நிலைக்கான நுழைவுக் கட்டுப்பாடை நிவர்த்தி செய்த பிறகே ஆரம்பமாக வேண்டும் ஒவ்வொரு நிலைக்கான தொடக்க மற்றும் இறுதி கட்டுப்பாடுகளை நிர்ணயிப்பது அந்த சாஃப்ட்வேர் உருவாக்க காலத்தில் மயில்கல் என்பது ஒரு முக்கிய நிகழ்வு ஒரு நிலையிலிருந்து வெளியேறுவதற்கான கட்டுப்பாடுகள் பூர்த்திசெய்யம்படும் பட்சத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லை அடைந்து விட்டதாக அர்த்தம் இந்த மயில்கட்களின் மற்றுமொரு பயன் என்னவென்றால் செயல் திட்ட மேலாளர் அந்த செயல்திட்டம் எந்த அளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை அறிய முடியும் மேலும் இது பிற விஷயங்களை திட்டமிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் உதவும் இந்த மைல்கற்கள் இல்லையெனில் அது செயல்திட்ட மேலாளருக்கு ஒரு இழப்பாக அமையும் அவரால் இந்த செயல் திட்டம் எந்த அளவு வளர்ச்சியடைந்திருக்கிறது என்பதை அறிய முடியாது அவர் அந்த செயல்திட்டம் எந்த அளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது இன்னும் எத்தனை காலம் தேவைப்படும் என்பது போன்ற விஷயங்களை அந்தக் குழு உறுப்பினர்களிடமிருந்து மட்டுமே கேட்டுத் தெரிந்து கொள்ள முடியும் செயல் திட்ட மேலாளர் குழு உறுப்பினர்களின் யூகத்தை நம்பியிருப்பதால் அந்த புரோகிராமர்கள் அவர்களுடைய தன்னம்பிக்கையை மையமாக வைத்து அந்த வேலை முடிந்து விட்டதாக கூறலாம் லைப் சைக்கிள் மாடல் ஆகிறது இது 99 சதவீதம் நோய்க்குறிகளை கொண்டது என அறியப்படுகிறது இந்த நோய்க்குறிகளால் எப்பொழுதெல்லாம் செயல் திட்ட மேலாளர் குழு உறுப்பினர்களை கேட்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் அவர்களுடைய அதிக தன்னம்பிக்கையால் இது 99 சதவீதம் முடிவடைந்தாகவே கூறுவார்கள் ஆனால் அந்த செயல் திட்டம் அதிக காலங்களை எடுத்துக் கொண்டே இருக்கும் எனவே செயல் திட்ட மேலாளர் பொறுமை இழப்பார் ஆகவே லைப் சைக்கிள் மாடல் இல்லாத செயல்திட்ட மேலாண்மை அதிகமாகன சிரமங்களுக்கு உள்ளாகும் மற்றும் இந்த 99 சதவீதம் முடிவடைந்த நோய் அறிகுறிகளால் பாதிக்கப்படும் இந்த உருவாக்கத்தின் வளர்ச்சியில் என்னென்ன ஆவணங்கள் உருவாக்கப்படுகின்றன கோடிங் மட்டுமே ஒரு முக்கியமான செய்யலா அது மட்டுமே வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா அனைத்து ஆவணங்களும் உருவாக்கப்படவேண்டும் அதாவது ரிக்குவாயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமென்ட் ஒரு பகுதியே இதுவரை லைப் சைக்கிள் மாடலின் அடிப்படை விஷயங்கள் பல்வேறு நிலைகள் ஒவ்வொரு நிலைக்குமான உள்நுழைதல் மற்றும் வெளியேறுதல் கட்டுப்பாடுகள் மற்றும் மைல்கற்களைப் பற்றி பார்த்தோம் அடுத்த விரிவுரையில் இந்த லைப் சைக்கிள் மாடலின் பார்க்கப்போகிறோம்